கோனிக் செக்சன்ஸ் V கோனிக் செக்சனில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுள்ளோம் அதாவது ஒரு கூம்பை கிடைமட்டமாக வெட்டும் பொழுது வட்டம் கிடைக்கிறது அதே போல் சாய்ந்த முனைகளை வெட்டும் பொழுது நீள்வட்டம் கிடைக்கிறது அதை போலவே பரவளையம் மற்றும் அதிபரவளையம் ஆகியவை கிடைக்கின்றன இன்றைய வகுப்பில் நீள்வட்டத்தை உருவாக்கும் சிறப்பு வழி முறைகளில் ஒன்றான கான்செண்ட்ரிக் சர்கிள் மற்றும் ஒப்லாங் வழி முறையையும் காண்போம் கான்செண்ட்ரிக் சர்கிள் வழி முறையில் இரண்டு பொதுமைய வட்டங்கள் வரையப்பட்டு அதிலிருந்து நெட்டச்சு மற்றும் குற்றச்சு ஆகியவற்றின் மூலம் நீள்வட்டம் உருவாக்கப்படுகிறது இதை ஒரு உதாரணத்துடன் நாம் பார்ப்போம் உதாரணமாக 70 mm நெட்டச்சு மற்றும் 40 mm குற்றச்சு கொண்ட நீள் வட்டம் வரைக எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிடை மட்டமாக நெட்டச்சு வரைய வேண்டும் இதில் AB என்பது 70 mm மற்றும் குற்றச்சு 40 mm ஆகும் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக O என்ற புள்ளியில் இரண்டாகப் பிரிகிறது இதை நாம் பார்ப்போம் கிடைமட்ட கோட்டில் உள்ள புள்ளி AB 70 mm தொலைவில் உள்ளது மேலும் குற்றச்சு 40 mm ஆகும் படத்தில் காட்டப்பட்டுள்ள இரண்டு கோடுகளும் சந்திக்கக்கூடாது அவ்வாறாகவே அதை வரைய வேண்டும் எனவே குற்றச்சு நீளம் 40 mm ஆகும் மேலும் இதை கவனமுடன் உற்றுநோக்கினால் நெட்டச்சு நீளம் 70 mm எனவே வட்டத்தின் விட்டம் கூட 70 mm ஆகும் குற்றச்சு நீளம் 40 mm ஆகும் மேலும் ஒரு வட்டத்தை வரைவதன் மூலம் நாம் நீள்வட்டத்தை உருவாக்கலாம் எனவே முதலில் AB மற்றும் CD விட்டம் கொண்ட இரண்டு வட்டங்களை வரைய வேண்டும் அதன்பிறகு இரண்டு வட்டங்களையும் 12 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் முதலில் வெளியே உள்ள வட்டத்தை எடுத்துக் கொள்வோம் வெளியே உள்ள வட்டத்தின் விட்டம் 70 mm ஆகும் அதை 12 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் அது 1224 போன்ற சம பாகங்களாக கூட இருக்கலாம் அதைப்போலவே குற்றச்சு வட்டத்தையும் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் அதை நாம் 12 சம பாகங்களாக பிரிக்க போகிறோம் Aலிருந்து தொடங்கி 12345 என பெயரிட வேண்டும் 6வது பிரிவு Bஆகும் எனவே முதல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது பிரிவுகள் சமமானவை ஆகும் அடிப்பகுதியிலும் அவ்வாறாகவே பிரிக்க வேண்டும் எனவே சமச்சீர் தன்மையின் காரணமாக மீண்டும் 1 2 3 4 5 6 என்று குறிக்க வேண்டும் ஆக மொத்தம் 12 பிரிவுகளை நாம் உருவாக்க வேண்டும் Aலிருந்து தொடங்கி 12345 என பெயரிட்டு மீண்டும் B லிருந்து தொடங்கி 6 7 8 மற்றும் 9 மற்றும் 10 என மீண்டும் Aல் முடிக்க வேண்டும் இவ்வாறு சரிசமமான பாகங்களாக பிரித்தால் அந்த நெட்டச்சிலிருந்து செங்குத்துக் கோடுகள் வரைய தயாராகி விட்டோம் இது முடிந்த பிறகு அந்தக் கோடுகளை நீட்டிக்க வேண்டும் மேலும் குற்றச்சு அடிப்படையாக கொண்ட வட்டமும் 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது வெளியே உள்ள பகுதிக்கு 1 2 3 4 5 எனவும் உள்ளே உள்ள பகுதிக்கு 1' 2' 3' 4' எனவும் பெயரிட வேண்டும் இந்த குறியீட்டு முறைகளை இதை நாம் பயன்படுத்த போகிறோம் நெட்டச்சின் மீது A மற்றும் B ஆகியவையும் குற்றச்சின் மீது C மற்றும் D ஆகியவையும் உள்ளன 12 சம பாகங்களாக பிரித்த பின்னர் CDக்கு இணையாக முதல் புள்ளியில் இருந்து கோடுகளை வரைய வேண்டும் CDக்கு இணையாக புள்ளி 1லிருந்து ஒரு கோட்டை வரைக அதேபோல் ஏற்கனவே உள்ள புள்ளி 23லிருந்து கோடுகள் வரைக புள்ளி 456789 மற்றும் 10லிருந்தும் கோடுகள் வரைக அது முடிந்த பின்னர் 1' வழியாக ABக்கு இணையாக கோடு வரைக அதேபோல் 2' 3' மற்றும் 4' 5' புள்ளிகள் வழியாகவும் ABக்கு இணையாகவும் கோடுகள் வரைக இவற்றை செய்து முடித்த பிறகு குறுக்குவெட்டு புள்ளிகள் கிடைக்கும் அவை உள்வட்டத்தில் இருந்து வெளியே உள்ள வெளி வட்டத்தில் இருக்கும் இந்த குறுக்கு வெட்டுப் புள்ளிக்கு P 1 P 2 P 3 அல்லது C P 4 P 5 மற்றும் B என பெயரிடுக இந்த புள்ளிகளைப் பெற்ற பிறகு அவற்றை இணைப்பதன் மூலம் நீள்வட்டத்தின் மேல் பகுதி நாம் உருவாக்க முடியும் இதை அந்தப் பக்கத்தில் செய்வோம் நீள்வட்டத்தின் நெட்டச்சு 70 mm எனவே அதை 70 mmக்கு வரைக இருசம வெட்டி மூலம் அதன் மையப் புள்ளியை அடையாளம் காணலாம் அல்லது அது 35 அலகுகள் ஆகும் இவை முடிந்த பிறகு இவ்விரு புள்ளிகளின் வழியே பாயும் ஒரு வட்டத்தை வரைவோம் முதல் புள்ளிக்கு A என்றும் இரண்டாவது புள்ளிக்கு B என்றும் அதன் மையப் புள்ளியை O என்றும் அழைப்போம் பிறகு செங்குத்துக் கோடுகள் வரைக நம்மிடம் ட்ராப்ட்டர் இருந்தால் செங்குத்துக் கோடுகள் வரைவது சற்று சுலபமாகும் இல்லை என்றால் அளவுகோலை பயன்படுத்தி நீட்டிக்க வேண்டும் மையப் புள்ளி தெரிந்தபிறகு 40 mm நீளம் கொண்ட குற்றச்சு அடிப்படையிலான வட்டத்தை வரைய வேண்டும் எனவே கவனமுடன் 20 mm ஆரத்தை அளந்து எடுத்து கொண்டு இங்கே ஒரு வட்டம் வரைய வேண்டும் அதன் பின் பிரிக்க வேண்டும் இதற்கு C மற்றும் D என்று பெயரிடலாம் வரைந்து முடித்த பிறகு அதை 12 சமமான பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் பாகைமானி பயன்படுத்தி 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி என அளந்து முறையே முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாகங்களை குறிக்க வேண்டும் இந்த கோடுகளை நாம் இணைக்கலாம் அதே போல் இந்த புள்ளிகளையும் இணைக்க வேண்டும் இதேபோல் மற்றொரு பக்கமும் 60 டிகிரி 30 டிகிரி என்று அளந்து புள்ளிகளை குறிக்க வேண்டும் இதை இணைப்பதன் மூலம் 12 பகுதிகளை பெறலாம் அவற்றுக்கு முறையே 1 2 3 4 5 6 7 8 9 10 என்று பெயரிடலாம் அதேபோல் உள்பக்கம் இருக்கும் புள்ளிக்கு 1' 2' 3' அதாவது c' அடுத்து 4' 5' மற்றும் 6' அதாவது B 7' 8' 9 10' என்று பெயரிடலாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் புள்ளி 1 வழியாக CDக்கு இணையாக கோடு வரைய வேண்டும் நம்மிடம் உருளும் அளவுகோல் இருந்தால் இதை எளிதாக வரையலாம் இல்லை என்றால் நம்மிடம் உள்ள சாதாரண அளவுகோலை பயன்படுத்தலாம் இங்கு இரு சமமாக பிரிப்பதால் 90 டிகிரியில் கோடு கிடைக்கின்றது எனவே அளவுகோலை கவனமுடன் சரிசெய்து இணை கோடுகள் வரையலாம் அதைப் போலவே புள்ளி 2345லிருந்து இது போன்ற இணை கோடுகள் பெறலாம் இப்பொழுது 1'லிருந்து கிடைமட்டக் கோடுகள் வரைக இந்த கிடைமட்ட கோடானது ஒரு கட்டம் போன்ற அமைப்புடன் பொருத்தப்படுகிறது இந்த புள்ளிக்கு P1 என்று பெயரிடுக அதேபோல் புள்ளி 2லிருந்து கிடைமட்ட கோடு வரைந்து அது செங்குத்து கோட்டுடன் சந்திக்கும் புள்ளியை குறிக்க அதேபோல் புள்ளி 345 ஆகியவற்றையும் கட்டம் போன்ற அமைப்புடன் பொருத்துக இவை அனைத்தும் முடிந்த பிறகு அவற்றிற்கு P 2 P 3 P 4 P 5 என்று பெயரிடுக இப்பொழுது வெறும் கையினால் A P 2 C 3 P 4 P 5 மற்றும் B என்ற புள்ளிகளை இணைக்க நம்மிடம் பிரெஞ்ச் கர்வ் இருந்தால் இதை வரைவது மிக எளிதானது அதேபோல் கீழ்ப்பக்கத்திலும் கோடுகளையும் நாம் உருவாக்கலாம் புள்ளி 1 மற்றும் 10 ஆகியவை ஒரே கோட்டில் உள்ளன நாம் அவற்றை நீட்டிப்போம் அதேபோல் புள்ளி 2 மற்றும் 9 ஆகியவை ஒரே கோட்டில் உள்ளன 9 மற்றும் 7 ஆகியவற்றை கிடைமட்ட தளத்தில் உள்ளன எப்பொழுதெல்லாம் அவை சந்திக்கின்றனவோ அப்பொழுது அதை நீட்டிக்க வேண்டும் அதன் மூலம் நாம் மற்றொரு புள்ளியை பெறலாம் அதற்கு நாம் பெயரிடுவோம் புள்ளி 5 வழியாக நீட்டிக்கவும் இங்கு நிறைய புள்ளிகள் இருந்தால் வளைவரையானது பார்ப்பதற்கு அழகாகவும் சமமாகவும் இருக்கும் எனவே அதை வெறும் கையால் இணைப்போம் இவ்வாறாகவே அதை நாம் உருவாக்க வேண்டும் ஒருவேளை 24 அல்லது 48 புள்ளிகள் இருந்தால் நமக்கு சிறந்த படம் கிடைக்கும் இந்த நீள்வட்டமானது கான்செண்ட்ரிக் சர்கிள் மூலம் வரையப்பட்டது நெட்டச்சு மற்றும் குற்றச்சு ஆகியவை தெரிந்தால் நாம் இதை உருவாக்க முடியும் எனவே நாம் கிடைமட்டமாக உள்ள நீள்வட்டம் வரைந்துள்ளோம் நீள்வட்டத்தை செங்குத்தாக வரைய வேண்டுமானால் கிடைமட்டமாக உள்ள நெட்டச்சை செங்குத்து அச்சுடன் பொருத்தி இதே வழிமுறையை தொடர வேண்டும் 1லிருந்து கீழே செங்குத்தாக வரையப்பட்ட கோடானது கிடைமட்டமாக வரைய வேண்டும் இந்த நீள்வட்டமானது சமச்சீர் தன்மை உடையது இதைத் திருப்பி பார்க்கும் பொழுது நமக்கு படத்தில் காட்டியுள்ளவாறு நீள்வட்டம் கிடைக்கும் இந்த உதாரணத்தை பயிற்சி செய்யுங்கள் கான்செண்ட்ரிக் சர்கிள் முறை முடிந்த பிறகு நாம் ஒப்லாங் முறை பற்றி பார்ப்போம் இந்த வழிமுறையில் 100 mm நீளம் கொண்ட நெட்டச்சு அடிப்படையிலான செவ்வகத்தை வரைவோம் இங்கு நீள்வட்டத்தின் குற்றச்சு 50 mm ஆகும் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் AB என்ற கோட்டை வரைய வேண்டும் அதற்கு செங்குத்தாக CD என்ற கோட்டை வரைய வேண்டும் ஒரு செவ்வக பெட்டியை உருவாக்குவதற்காக EF என்பதை AB என்ற கோட்டின் நீளமாக எடுத்துக் கொள்க இப்பொழுது AO மற்றும் AE ஆகியவற்றை சமமாக பிரிக்க வேண்டும் இவ்விரு கோடுகளும் சந்திக்கும் புள்ளி O ஆகும் மேற்கண்ட படத்தில் புள்ளி ABCD ஆகியவை காட்டப்பட்டுள்ளன HGFE என்பது செவ்வகம் ஆகும் இப்பொழுது AO மற்றும் OE ஆகியவற்றை சம பாகங்களாக பிரிக்கவும் AO மற்றும் OE ஆகியவை ஒரு கால்வட்ட பகுதியை உருவாக்குகின்றன அதை சம பாகங்களாக அதாவது 5 பாகங்களாக பிரிக்க வேண்டும் ஒருவேளை இங்கே 50 புள்ளிகள் இருந்தால் நமக்கு துல்லியமான மிகவும் நேர்த்தியான வளைவரை கிடைக்கும் ஒருவேளை மிக குறைந்த புள்ளிகள் இருந்தால் வளைவரையானது நேர்த்தி இல்லாமல் இருக்கும் அதுதான் ஒரே வித்தியாசம் எனவே நாம் இப்போது என்ன செய்ய வேண்டுமென்றால் AO வை 5 சம பாகங்களாக பிரிக்க வேண்டும் AOவை பிரித்த பிறகு AEஐ 5 சம பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் ஒவ்வொரு பாகத்திற்கும் 1234 என்று பெயரிட வேண்டும் Aல் தொடங்கி முதல் இரண்டாவது புள்ளி மூன்றாவது புள்ளி நான்காவது புள்ளி மற்றும் எட்டாவது புள்ளி என்று பெயரிட வேண்டும் அதேபோல் கிடை மட்ட அச்சில் 1' 2' 3' 4' மற்றும் O என்று பெயரிட வேண்டும் இது முடிந்த பிறகு Cஐ 1234 என்ற புள்ளிகளுடன் இணைக்க வேண்டும் 1234 லிருந்து கோடுகள் வரைய வேண்டும் Cலிருந்து 1234 ஆகிய புள்ளிகளை இணைக்க வேண்டும் இது முடிந்தபின் Dஐ 1' உடன் இணைக்க வேண்டும் அதேபோல் Dஐ 1'2' உடன் இணைக்க வேண்டும் C ஒரு பக்கமும் D மற்றொரு பக்கமும் உள்ளது C ஐ செங்குத்து அச்சுடனும் Cஐ கிடைமட்ட அச்சுடனும் இணைக்க வேண்டும் எனவே 1' 2' 3' 4' லிருந்து கோடுகளை நீட்டிக்க வேண்டும் முதலில் புள்ளி Cலிருந்து 1 வரை எடுத்துக் கொள்வோம் D உடன் 1' இணைக்கப்படும் பொழுது அது சந்திக்கும் புள்ளியின் வழியாக செல்கிறது இவை ஒன்றை ஒன்று சந்திக்கும்போது நாம் நிறுத்திவிட வேண்டும் அந்த புள்ளியை P1 என்று அழைக்கலாம் அதேபோல் Cலிருந்து செங்குத்து அச்சை நோக்கி கோடுகள் வரைய வேண்டும் இது முடிந்த பிறகு புள்ளி Dலிருந்து வரையப்படும் கோடுகள் 2 ஐ சந்திக்கும்பொழுது நிறுத்திவிட வேண்டும் ஒவ்வொரு கோட்டிற்கும் P 2 P 3 P 4 என்று பெயரிட வேண்டும் இது முடிந்த பிறகு Aலிருந்து வெறும் கையினால் நேர்த்தியாக வளைவரை வரைய வேண்டும் இவ்வாறாகவே ஒரு கால் பகுதியில் நீள்வட்டம் உருவாக்கப்படுகிறது அதன் பின் இதே வழிமுறையை BFக்கு மீண்டும் செய்ய வேண்டும் அதை மீண்டும் 1234 ஆக பிரித்து Cக்கு 1 வழியாக கோடுகள் வரைய வேண்டும் அதேபோல் புள்ளி Dலிருந்து 1' வழியாக கோடு வரைந்து இவ்விரு கோடுகளும் சந்திக்கும் புள்ளியை குறித்து கொள்க அதேபோல் Dலிருந்து 2' வழியாக மற்றும் Cலிருந்து 2 வழியாக பாயும் கோடுகள் சந்திக்கும் புள்ளியை P2 என்க இதன் மூலம் நீள்வட்டத்தின் மேற்பகுதி உருவாக்கப்படுகிறது இதே வழிமுறையை பின்பற்றுவதன் மூலம் மீதமுள்ள புள்ளிகளை உருவாக்கி வளைவரையை பெறமுடியும் ஒரு காற்பகுதியில் நாம் இதை சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது ஒரு செவ்வகத்தை உருவாக்கி அதில் நீள்வட்டத்தின் காற்பகுதியை வரையலாம் நாம் அதை செய்வோம் முதலில் கிடைமட்ட பக்கத்தின் நீளம் 100 mm மற்றும் உயரம் 50 mm எனக் கொண்டு செவ்வகம் உருவாக்க வேண்டும் 100 mm அளவை ஒரு தாளில் எடுத்து கொள்க அதில் படத்தில் காட்டியுள்ளவாறு புள்ளிகளை குறிக்க அதன்பின் 50 mm அளவை குறித்துக் கொள்க இருபுறமும் செங்குத்தாக மையப்புள்ளி வரையவும் அதாவது 50 mmல் ஒரு புள்ளியும் 25 mmல் மற்றொரு புள்ளியும் இருக்கும் இவை இரண்டும் கிடைத்த பிறகு செங்குத்துக் கோடுகள் வரைக எனவே அது முடிந்ததும் இந்த பகுதியை நிர்மாணிக்கும் நிலையில் இருப்போம் இது இந்த வரைபடத் தாளில் உள்ளது எனவே மேலும் உள்ள பகுதிகளை உருவாக்க வேண்டும் அவற்றின் தூரம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இங்கிருந்து புள்ளிகளை குறித்து இந்த வரிகளை இணைக்க வேண்டும் நாம் முதலில் ஒரு செவ்வகம் உருவாக்கி அதற்கு A B E F C O D H G என்று பெயரிட வேண்டும் இப்பொழுது அதை சமமான பாகங்களாகப் பிரிக்க வேண்டும் இங்கு ஏற்கனவே வலைப்பின்னல் போன்ற ஒரு கட்டம் உள்ளது அதை 12345 போன்ற சமமான பாகங்களாக பிரிக்கலாம் ஆனால் இங்கு 5 பாகங்களாகப் பிரிக்க முடியாது அதனால் இப்படி ஒரு கோட்டை நாம் வரைந்துள்ளோம் கவராயம் பயன்படுத்தி ஐந்து பிரிவுகளாக பிரித்து 12345 என்று குறிக்க அதன்பின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கவும் அதில் ஒன்று படத்தில் காட்டியுள்ளவாறு அந்த கோட்டிற்கு இணையாக இருக்கும் அந்த கோட்டிற்கு இணையாக இருக்க ஒரு செங்குத்து கோட்டை நாம் வரைவோம் நம்மிடம் ட்ராப்ட்டர் இல்லாததால் இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு ஆதரவு கிடைக்கும் எனவே சுலபமாக 12345 என்று குறிக்கலாம் அதேபோல் புள்ளி 1' 2' 3' 4' கிடைக்கும் அதன்பின் C லிருந்து 4 மற்றும் C லிருந்து 1 போன்ற கோடுகளை வரையலாம் நாம் அதை இணைக்க வேண்டும் முதல் புள்ளியுடன் C புள்ளியை இணைப்போம் அதாவது Cலிருந்து 1 போலவே 1234 புள்ளிகளை இணைக்க வேண்டும் அதேபோல் Dலிருந்து 1'2'3'4' வழியே கோடுகள் வரைய வேண்டும் இவ்விரண்டும் சந்திக்கும் புள்ளிகளை குறித்துக்கொள்ள வேண்டும் நீள்வட்டமானது இந்த புள்ளிகள் வழியே பாயும் இவ்வாறாகவே நாம் அதை உருவாக்க வேண்டும் இந்த பகுதிகளை சரிசமமாக பிரிப்பதன் மூலம் உருவாக்கலாம் இவ்வாறாக சரிசமமான பகுதிகளை உருவாக்குவதன் மூலம் நீள்வட்டத்தை பெறும் முறைக்கு ரெக்ட்டாங்கில் அல்லது ஒப்லாங் முறை என்று பெயர் P 1 P 2 P 3P4 ஆகியவற்றை C புள்ளி வழியாக இணைக்கும் பொழுது நாம் நீள்வட்டத்தை பெறுகிறோம் இந்த வகுப்பில் கான்செண்ட்ரிக் சர்க்கிள் மற்றும் ஒப்லாங் வழிமுறைகள் பற்றி நாம் கற்றோம் அடுத்த வகுப்பில் ஆர்க் ஆப் சர்க்கிள் முறையில் நீள்வட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் காணலாம்